டிஏஎல்இ இன் அலகு இரண்டில் தொகுதி 2 க்கு உங்களை வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம் இதில் பாடத்திட்ட வடிவமைப்பு பங்களிப்பை பார்க்க இருக்கிறோம் முந்தைய அலகு ஒன்றின் தொகுதி இரண்டில் நாம் பொறியியல் பாடத் திட்டத்தின் தன்மைகள் பொறியியல் பாடத்திட்டத்தின் ஒழுங்குமுறை மற்றும் அங்கீகார பொறிமுறை அதன் மூலம் அதை வடிவமைத்து நடத்துவது மற்றும் பொறியியல் படிப்பின் அம்சங்கள் குறித்து புரிந்து கொண்டோம் நாம் ஏன் இந்த வழிமுறைகளை வலியுறுத்துகிறோம் என்றால் எந்தப் பாடமும் தனிமை படுத்த படகூடாது எப்படியோ ஒவ்வொரு பாடத்திற்கும் தனியாக ஒரு ஆசிரியரை நியமித்து இவ்வாறு பாடங்கள் விடுபடும் நிலையை முடிவில் கொண்டு வருகிறோம் பல்வேறு பாடங்கள் சேர்ந்து ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குகின்றன அவை சில இலக்குகளை அடைய தேவைப்படுகிறது ஆகவே எல்லா பாடங்களும் ஒன்றோடு ஒன்று பல்வேறு தொடர்புகள் உடன் ஒரு பங்கு வகிக்கிறது இது மதிக்கப்படவேண்டும் இந்த ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய மற்றும் ஒன்றோடு ஒன்று சார்ந்திருத்தல் மூலம் முழு பாடமும் வடிவமைக்கப்பட வேண்டும் இந்த அலகு இரண்டின் முக்கிய விளைவானது பாடத்திட்டத்தின் பங்கு மாணவர்கள் நன்றாக படிப்பதற்காக வசதியாக வடிவமைக்கப்பட வேண்டிய அவசியம் ஆகியவை கற்பித்தலுக்கான கூறுகளை இப்பொழுது பார்ப்போம் இது பிங்ஸ் மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது இதன் குறிப்புகள் பல்வேறு இடங்களில் வழங்கப்பட்டுள்ளன பிங்ஸ் பரிந்துரையின்படி கற்பித்தலில் நான்கு கூறுகள் உள்ளன மேலும் வகுப்பறை கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் ஒரு எல்லைக் கோடு உள்ளதை நம்மால் காண முடியும் உதாரணத்திற்கு பாடத்தின் பொருள் பற்றிய அறிவு மற்றும் பாடத்திட்டத்தின் வடிவமைப்பு ஆகியவை பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு சிறிய மேல் அமைவு உள்ளது பாடத் திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது ஆசிரியர் மாணவர்கள் கலந்துரையாடல் மற்றும் பாடத்திட்ட மேலாண்மையின் கூறுகள் பாடத்தை நடத்தும் பொழுது முன்னுரிமை பெறுகின்றன ஆகவே அந்த பரந்த மாதிரியே கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கூறுகளாக பார்ப்போம் ஒரு பாடத்தை வழங்குவதற்கு அது பற்றிய அறிவே முன் நிபந்தனையாகும் ஒரு பாடத் திட்டத்தைப் பற்றிய முழுமையான நல்லறிவு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுவே உண்மையான கற்பித்தல் மேலும் பெரும்பாலான கல்லூரி ஆசிரிய பெருமக்களுக்கு பாடத்தின் பொருளின் மேல் நல்ல ஆளுமை உள்ளது பாடப்பொருள் காலத்திற்கேற்ப மாறும் பொழுது சில குறுகிய கால பயிற்சி மூலம் தேவையான புதிய அறிவுகளை அடைவதற்கான முழுமையான பொறிமுறைகளை ஆசிரியர்கள் பெற ஊக்கப்படுத்த வேண்டும் ஆசிரியர்களின் புலமை அடிப்படையில் எல்லா கல்லூரிகளில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்டு ஆரம்பகட்டத்தில் கற்பவர் பயனடையும் வகையில் ஆசிரியர்களுக்கு அந்த பயிற்சிகள் அமைய வேண்டும் ஒரு விஷயத்தை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் பாடம் சார்ந்த அறிவு முக்கியமானது என்றாலும் ஆசிரியர்கள் ஈடுபாட்டுடன் மாணவர்களுக்கு வசதியான முறையில் கற்பித்தலும் முக்கியமானது ஒரு புதிய ஆசிரியருக்கு எவ்வாறு கற்றல் நடைபெறுகிறது என்பது சரியாக தெரியாது ஒருவேளை அவர்களுக்கு பயிற்சி இல்லை என்றாலும் அனுபவத்தால் சிலவற்றை புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக புதிதாக கற்பவர்களின் தேவைகளை அறிய வேண்டும் நான் பாடத்தை தொடங்கிய போது சில முன்நிபந்தனை கருத்துக்களில் அவர்கள் ஆளுமை பெற்றெடுக்க வேண்டும் அது என்னவென்றால் இந்த பாடத்திட்டத்திற்கு என் மாணவர்களை நான் எவ்வாறு தயார் படுத்த வேண்டும் இதுதான் எந்த ஆசிரியருக்கும் பயன் அளிக்கும் விஷயமாகும் சிறந்த கற்றல் கற்பித்தல் பயிற்சிக்கு பாடத்திட்டத்தினை குறித்த அறிவு என்பது பொதுவாக பெரும் சிக்கலாக இருக்காது ஆகவே பாடத்திட்டம் காலத்திற்கேற்ப மாறினாலும் நாம் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு ஆசிரியர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வசதி செய்யும் வகையில் நன்கு திட்டமிடப்பட்ட பயிற்சிகளை தரவேண்டும் ஆனால் நாம் ஆசிரியர்கள் பாடத்திட்டத்தின் மேல் சிறந்த அறிவு கொண்டிருப்பர் என்ற எண்ணத்துடன் தொடங்குகிறோம் இன்றைய நாட்களில் சுலபமாக கிடைக்கும் வகையில் எல்லா பாடத்திட்டத்தையும் விக்கிப்பீடியா மற்றும் கூகுள் மூலம் அறிய முடியும் இப்பொழுது நாம் ஆசிரியர் மாணவர்கள் கலந்துரையாடல் என்ற முக்கிய அம்சத்திற்கு வந்துள்ளோம் இதில் ஆசிரியர்கள் மாணவர்களுடன் நடத்தும் அனைத்து கலந்துரையாடல் குறித்தது இந்த கலந்துரையாடல் என்பது என்ன அவை விரிவுரை பயிற்சி வழிகாட்டுதல் முக்கியமான விவாதங்கள் மின்னஞ்சல் கட்செவி அஞ்சல் மூலமாக தொடர்பு கொள்ளுதல் ஆகவே இவ்வாறாக நிகழும் எல்லா விதமான தொடர்புகளும் ஆசிரியர் மாணவர்கள் கலந்துரையாடல் என குறிக்கப்படும் இதில் நகைச்சுவையான விஷயம் என்னவென்றால் நாம் ஒரு நல்ல சராசரியான அல்லது கடைநிலையில் உள்ள கல்வி நிறுவனத்தை பார்த்தோமானால் இதில் திறமை என்பது தான் இந்த முழு செயலும் சிறப்பானதாகவும் அல்லது கீழ் நிலையிலோ இருக்க செய்கிறது எதிர்பாராத விதமாக ஒருவர் மோசமான ஆசிரியர் மாணவர் கலந்துரையாடல் உடன் தொடங்கினாலும் சில நேரம் அந்த ஆசிரியர் அதே நிலையில் தொடரலாம் ஆனால் ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த மாணாக்கர் கலந்துரையாடலை மேம்படுத்த தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் ஒருவர் ஓய்வு பெறும் வயதை நெருங்கினாலும் வாழ்நாள் முழுவதும் இந்த ஆசிரியர் மாணவர் தொடர்பை மேம்படுத்த தொடர்ந்து முயற்சிக்கலாம் நீங்கள் ஒரு ஆசிரியர் என்று ஒப்புக் கொண்டால் நீங்கள் ஆசிரியர் மாணாக்கர் தொடர்பை அறியவோ அல்லது மேம்படுத்தப்படதொடர்ந்து பாடுபட வேண்டும் இது மாணவர்களை ஊக்கப்படுத்துவதில் ஒரு பெரும் பங்காற்றுகிறது நாம் இவற்றை அழிந்தாலும் ஆசிரியர் மாணவர் தொடர்பை முன்னிலைப்படுத்தும் செயல்பாட்டுக்கு திட்டமிடல் வேண்டும் பாடத்திட்ட மேலாண்மை பாடத்தில் பல நிகழ்வுகளை திட்டமிடுதல் மற்றும் செயல்படுத்துதல் என்பதை குறிக்கும் இவற்றில் பல அம்சங்களை திட்டமிட்டு கண்காணிப்பது நிறுவன அளவிலோ துறை அளவிலோ அல்லது சில நேரம் பல்கலைக்கழக அளவிலோ நடக்கிறது எப்பொழுது பாடத் திட்டத்தை தொடங்குவது எப்போது உங்கள் விரிவுரை திட்டம் கிடைக்கச் செய்வது எப்பொழுது தேர்வுகளை நடத்துவது எப்பொழுது அசைன்மென்ட் கொடுப்பது போன்ற பொதுவான கல்வியல் நடவடிக்கை குறித்த அட்டவணை உங்களிடம் இருக்கும் இந்த எல்லா செயல்களும் அல்லது பாடத் திட்டத்தின் இறுதி நிலை தரம் வழங்கப்படுவது வரையிலான எல்லா செயல்பாடுகளும் பொதுவாக பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவன கட்டமைப்பு திட்டமிடுகிறது ஆகவே இது மட்டும் ஒரு முக்கிய விஷயம் இல்லை இவை தவிர ஆசிரியர்கள் தேர்வுகள் மற்றும் வகுப்பில் மாணவர்களின் செயல்திறன் போன்றவற்றைப் பற்றிய உடனடி பின்னூட்டம் போன்ற கூடுதலான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இவற்றை சரியான நேரத்தில் செய்தால் மாணவர்களின் செயல்திறன் குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேறும் வாய்ப்பு உள்ளது இன்றைய நாட்களில் வலைதளங்களும் இணையவழி தொடர்புகளும் ஆசிரியர்களை சிரமப் படுத்தாமல் பாடத்திட்ட மேலாண்மைக்கு பெரிதும் உதவுகிறது நீங்கள் மூடில் போன்ற கற்றல் மேலாண்மை அமைப்புகளை கொண்டிருந்தால் பாடத்திட்ட மேலாண்மையை மேலும் சிறந்த முறையில் வழங்க இயலும் அதாவது நீங்கள் வகுப்பு ஈடுகளை அனுப்பவும் மாணவர்களின் கருத்துகளுக்கு பதில் தரவும் அவர்களுக்கு தனித்தனியாக மின்னஞ்சல் அனுப்பாமல அச்சு எடுக்காமல் செய்ய இயலும் இணையதளம் அல்லது கற்றல் மேலாண்மை அமைப்பு போன்றவை பெரிதும் உதவுகின்றன இன்றைய நாட்களில் வகுப்பறை கலந்துரையாடல்கள் மற்றும் பாடத் திட்ட மேலாண்மை போன்றவற்றில் திறன்பேசியின் பங்கும் ஒன்று இணைந்ததாக மாறி வருகிறது பாடத்திட்ட வடிவமைப்பு இந்தக் கடைசிக் கூறில் என்ன இடம் பெற்றிருக்கிறது பாடத்திட்ட விளைவுகளை எழுதுவது பற்றியது மாணவர்கள் பாடத் திட்டத்தின் முடிவில் தங்களால் என்ன செய்ய இயலும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அதை பற்றி தெளிவாக கூறுவது இது தொகுதி ஒன்றில் பாடத்திட்ட விளைவுகளை எவ்வாறு எழுதுவது என்பது பற்றி வடிவமைப்பு மதிப்பீடுகள் என்பது மாணவர்களால் என்ன செய்ய இயலும் என்று எதிர்பார்க்கப்படுவதை சீரமைப்பது இந்த மதிப்பீடு பாடத்திட்ட வடிவமைப்பின் ஒரு அளவீட்டு பகுதியாகும் இது உருவாக்க மதிப்பீடு மற்றும் சுருக்க மதிப்பீடு என்ற இரண்டை உள்ளடக்கியது திட்ட வழிமுறைகள் உருவாக்க மதிப்பீடுகளை உள்ளடக்கிய மாணவர்களுக்கு கூறப்பட்ட பாடத்திட்ட விளைவுகளை அடைவதற்கான அடுத்த அடியை அடைய வசதி படுத்துவது ஆகவே இவற்றை நீங்கள் பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னேற்பாடாக செய்தால் செமஸ்டரின் ஆரம்பத்தில் அதுவே பாடத்திட்ட வடிவமைப்பு ஆகும் இப்பொழுது நாம் தற்போதைய நடைமுறைக்கு வந்தால் பெரும்பாலான ஆசிரியர்கள் தாங்கள் மாணவராக இருக்கும் போது அனுபவப்பட்ட வழி முறைகளைப் பின்பற்றுகின்றனர் ஆகவே நீங்கள் என்ன செய்யவேண்டும் நீங்கள் குறிப்பிட்ட வழிமுறையை பின்பற்றாமல் சில வழிமுறைகளை புரிந்துகொண்டு கோப்புகளை உருவாக்க வேண்டும் ஒரு ஆசிரியரின் ஒரு பாடத்திட்ட கோப்பானது இன்னொரு ஆசிரியரின் கட்டமைப்பில் இருந்து குறிப்பிட்ட வகையில் வேறுபட்டு இருக்கும் பெரும்பாலான ஆசிரியர்கள் எந்த ஒரு தரமான வழிமுறையும் பின்பற்றுவதில்லை பாடத் திட்ட வடிவமைப்பிற்கு ஆசிரியர்கள் அடிக்கடி சந்திக்கும் கற்பித்தல் பிரச்சினைகளைத் தீர்ப்பதிலும் மாணவர்களின் கற்றல் தரத்தை மேம்படுத்துவதிலும் பெரும் பங்காற்றுவதுதை கள ஆய்வுகளின் மூலம் தெரியவருகிறது பல நேரங்களில் உங்கள் பாடத்தின் உள்ளடக்கம் மிகச் சிறந்ததாக இல்லாத போதிலும் அல்லது ஆசிரியர் மாணவர் கலந்துரையாடலின் போது சில உள்ளார்ந்த தடைகள் இருந்தபோதும் ஒரு சிறந்த பாடத்திட்ட வடிவமைப்பு இதுபோன்ற தடைகளை கடந்து கற்றல் தரத்தை மேம்படுத்துவதில் குறிப்பிட்ட மாற்றத்தை செய்கிறது நாங்கள் சில பாடத்திட்ட வடிவமைப்புகளை நீங்கள் பின்பற்ற வேண்டுகிறோம் இந்த தொகுதியில் ஒரு பாகமாக ஒரு செயல்முறையை உங்களுக்கு வழங்குகிறோம் ஆனால் நீங்கள் சில மாற்றங்கள் தேவை என்று நினைத்தால் அவற்றை தயங்காமல் செய்யுங்கள் ஆனால் அதற்கு சில சிறந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள் ஆசிரியர்கள் அடிக்கடி சந்திக்கும் பிரச்சினைகள் என்ன மாணவர்களின் கவனத்தை வகுப்பறையில் கொள்வதே மிக முக்கியமானதாகும் அதாவது 50 முதல் 55 நிமிடத்திற்கு என்ன வழங்குகிறீர்கள் அவற்றை கவனிப்பது இது வேறுவகையில் மாணவர்களுக்கு சலிப்பை தருகிறது என எடுத்துக்கொள்ளலாம் சில நேரத்திற்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால் மாணவர்கள் உடல் அளவில் இருந்தாலும் மனதளவில் கவனிப்பதை கைவிடுகின்றனர் ஆசிரியர் சொல்வதை பின்பற்றுவதில்லை நீங்கள் மாணவரின் கவனத்தை இழக்கிறீர்கள் மாணவர்கள் கவனிக்க இல்லை என்றால் நான் என்ன செய்தாலும் எவ்வளவு சிறப்பாக எழுதினாலும் எவ்வாறு சொல் தொடரை உபயோகித்தாலும் அதனால் எந்த விளைவும் இல்லை மாணவர்களை பொறுத்தமட்டில் கவனம் தான் மிக முக்கியம் மற்றொரு சிக்கல் அவர்களாகவே தங்களது வகுப்பு ஈட்டு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது உங்களுக்கு இதுபோன்ற சிக்கல்களை சமாளிக்க தெரியாமல் இருக்கலாம் அல்லது நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்க விரும்பாமல் இருக்கலாம் ஆனால் ஏதாவது செய்தாக வேண்டும் அந்த நிலையில் நான் எனக்கு அடுத்துள்ள மாணவர்களிடமிருந்து நகல் எடுக்கலாம் ஒவ்வொரு வகுப்பும் சில தனித்த செயல்பாடுகளுடன் நடக்கிறது சிலர் அதன் சிக்கல்களை தீர்த்து கட்செவி அஞ்சல் பதிவிடுகின்றனர் மற்றவர்கள் அதை நகலெடுத்து சமர்ப்பிக்கின்றனர் இந்த சிக்கல் ஒரு முறையான சமர்ப்பிப்பு அல்ல வகுப்பு ஈடு சிக்கல்கள் தீர்ப்பதே கற்றலின் முக்கிய வழியாகும் மேலும் நாம் மாணவர்களை சமாதானப்படுத்தி இதுபோன்ற செயல்களில் நேரம் செலவழிக்க வைக்க வேண்டும் அதன் பொருள் நான் ஒரு வகுப்பு ஈட்டு சிக்கலை தீர்க்கும் போது அந்த பாடத்தை பற்றிய அறிவினை அடைய இயலும் எவ்வளவுக்கெவ்வளவு அதிக ஈடுபாட்டுடன் செயல்படுகிறோம் அந்த அளவுக்கு நன்றாக கற்க இயலும் ஆகவே நான் சமாதான படுத்தப்படவில்லை என்றால் என்னால் சிக்கல்களை தீர்க்கவோ அதற்கான முயற்சிகள் எடுக்கவோ இயலாது இது பாடத்திட்ட வடிவமைப்பில் முக்கிய பிரச்சனையாக குறிப்பிட்டு சொல்லப்படவேண்டும் மற்றொரு முக்கிய பிரச்சனை மாணவர்கள் வகுப்புக்கு வரும் முன்பே தகுந்த தயாரிப்புகளுடன் வந்தால் என்னால் மேலும் சிறப்பாக வகுப்பு நடத்தவும் கலந்துரையாடலை தொடங்கவும் முடியும் நான் சிக்கலை தீர்ப்பதிலும் அல்லது தனித்துவமான பிரச்சனைகளை சமாளிப்பதில் கவனம் செலுத்த முடியும் இதை நான் செய்யவேண்டுமானால் எனது மாணவர்களை வகுப்புக்கு வருவதற்கு முன்பே பாடங்களை படித்து வர சம்மதிக்க வைக்க வேண்டும் இது மிக அரிதாகவே நடக்கும் ஏனெனில் மாணவர்கள் இதே பாடம் வகுப்பறையில் கற்பிக்கப்படும் என்ற எண்ணத்தால் நாம் ஏன் தனியாக அதற்கு நேரத்தை செலவிட வேண்டும் என எண்ணுவார்கள் இது உலகம் முழுவதும் உள்ள சிக்கலாகும் எப்படி மாணவர்களை இதற்கு தயார்படுத்துவது சில பல்கலைக்கழகங்களிலும் சில பாடங்களிலும் இதை கட்டாயமாக்கி இருக்கிறார்கள் குறிப்பாக சட்டப் படிப்பில் மாணவர்கள் நிறைய படிக்க வைக்கப்படுகிறார்கள் அவர்கள் என்ன படிக்க வேண்டும் என்பதைப்பற்றி வகுப்பறையில் எதுவும் தெரிவிக்கப் படுவதில்லை நீங்கள் நேராக கூறுகள் பற்றி கலந்தாய்வு செய்யத் தொடங்குவீர்கள் எனவே மாணவர்கள் முன் தயாரிப்பு செய்யாவிடில் அவர்கள் இறுதி தரத்தை இழப்பார்கள் மேலும் ஒரு முக்கிய பிரச்சனை என்னவென்றால் கிடைத்த அறிவை தக்கவைக்க முடியாதது ஆசிரியர் நடத்தும் பொழுது தெளிவாக புரிந்தது போல் இருப்பது சில நேரத்திற்கு பிறகு புரிவதில்லை ஏனெனில் கிடைக்கப்பெற்ற அறிவை நான் உபயோகிக்கவில்லை உதாரணமாக நான் வகுப்பு ஈட்டு சிக்கல்களை தீர்க்க அல்லது முயற்சிக்கவும் இல்லை நான் கிடைத்த அறிவை உபயோகிக்கவில்லை அல்லது முயற்சிக்கவில்லை எனில் அது ஞாபகத்தில் இருந்து மெதுவாக மறையும் ஆகவே அறிவை தக்கவைப்பது குறைகிறது இவை பாடத்திட்ட வடிவமைப்பில் ஆசிரியர்கள் சந்திக்கும் சில முக்கிய பிரச்சனைகளாகும் பாடத்திட்டம் எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்கும் என்று சொல்ல இயலாது ஆனால் அதற்கு இதுபோன்ற சிக்கல்களைப் பற்றி தெரிவிப்பதில் முக்கியமான பங்கு இருக்கிறது நீங்கள் ஒரு முறையான பாடத்திட்டத்தை வடிவமைத்தால் இதுபோன்ற பல சிக்கல்கள் தெரியவரும் நாம் இந்த உறவுமுறை வரைபடம் அல்லது ஒன்றோடு ஒன்று சார்ந்திருக்கும் வரைபடத்தை காண்போம் இதில் ஒரு முழுமையான தொடர்பை காண இயலாது நீங்கள் சிறிது நேரத்தை செலவழித்து இதன் காரணிகளை வேறு விதமாக பார்த்தால் உங்களால் சிறிது மாறுபட்ட வரைபடத்தை வரைய இயலும் இதுபோன்ற பல்வேறு சிக்கல்களை காண்போம் இங்கே ஒரு பாடத்திட்டத்தின் நான்கு கூறுகளான பாடத்தைப் பற்றிய அறிவு ஆசிரியர் மாணவர் கலந்துரையாடல் பாடத் திட்ட மேலாண்மை மற்றும் பாடத்திட்ட வடிவமைப்பு ஆகியவற்றை நோக்கினால் இவை அனைத்தையும் சேர்த்தே நாம் பாடத்திட்ட வடிவமைப்பு அல்லது அறிவுறுத்தல் வடிவமைப்பு என்கிறோம் இவைதான் உண்மையான வழிமுறைகளுக்கு வழிவகுக்கும் நீங்கள் வழிமுறைகள் தேர்வுகள் சோதனைகள் மற்றும் வகுப்புகள் போன்றவற்றை தரம் வழங்குவதற்கு முன் நடத்துங்கள் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றால் பாடத்திட்டத்தின் நன்றாக சாதிக்கப்பட்டிருப்பதாக கருதுகிறோம் மாணவர்கள் பல்வேறு நிலைகளில் பெரும்மதிப்பெண்களை கொண்டு இதனை அளவிடுகிறோம் ஆனால் இந்த மதிப்பெண்கள் அல்லது தரம் சரியான மதிப்பீடுகளின்படி விளைவுகள் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நான் ஒரு மிக சுலபமான கேள்வி வகுப்பில் ஒன்றை கொடுத்தால் அதாவது முக்கியமாக ஞாபகம் தொடர்புடைய மற்றும் சுலபமாக யூகிக்கக்கூடிய கேள்விகள் குறைவான மதிப்பீடாக என்றால் அதன்தரம் உண்மையில் விளைவுகளை அடைவதாக இருக்காது மாணவர்களின் செயல்திறன் சரியாக மதிப்பீடு செய்யாவிடில் இரண்டு விஷயம் நடக்க முடியும் நான் தாராளமான மதிப்பீடு செய்ய முடியும் என்றால் உதாரணத்திற்கு அவர் சரியான பதிலின் பத்தில் ஒரு பங்கு எழுதி அதற்கு 5 க்கு 5 அல்லது 4 க்கு 4 வழங்குவேன் இவை இரண்டுமே விளைவுகளை பாதிக்கும் கண்டிப்புடன் மதிப்பீடு செய்தால் மதிப்பெண்கள் குறையும் நான் தாராளமாக மதிப்பீடு செய்தால் அதிக மதிப்பெண்கள் வழங்கினால் அந்த அதிக மதிப்பெண்கள் என்பது சிறந்த விளைவுகளை அடைந்தது ஆகாது இன்னுமொரு பைத்தியக்காரத்தனமான விஷயம் உலகம் முழுவதும் என்றும் நடந்து கொண்டிருக்கிறது அது உதவி செயல்திறன் நமக்கெல்லாம் தெரிந்த உதவி செயல்திறன் நான் ஒரு 20 கேள்விகள் அடங்கிய சிறிய வினா தொகுப்பை உருவாக்குகிறேன் இதில் 15 கேள்விகள் தேர்வுக்கு கேட்கப்படும் இது உணர்வு பூர்வமான செயல்திறன் இதை நாம் வேறு விதமாக சொல்வதானால் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து எழுதுவது அல்லது கண்காணிப்பாளர் சில நேரங்களில் " நீ இதை தவறாக செய்கிறாய் இதை நீ சரியாக குறிப்பிடவில்லை" போன்று தேர்வு எழுதும் போது சில குறிப்புகளை கொடுப்பது ஆகியன இவற்றை நாம் ஒன்று உதவி செயல்திறன் என்கிறோம் இதுபோன்ற உதவி செயல்திறன் இல்லாத பொழுது வழங்கப்படும் தரமானது விளைவுகள் அடைவதை குறிக்கும் மதிப்பீடுகள் சரியாக இருக்கும்பொழுது விளைவுகள் தரத்தால் குறிக்கப்படும் அங்கே உதவி செயல்திறன் இருக்காது மேலும் இப்பொழுது தரமானது நீங்கள் வழங்கும் வழிமுறைகளை பற்றி மட்டுமல்லாது மாணவர்கள் செய்யும் முயற்சியையும் பொருத்து முடிவு செய்யப்படும் மாணவர் என்ன முயற்சி செய்கிறார் மாணவர்கள் சரியான அளவிலான சவால்கள் உள்ளதாக உணரும் பொழுது அவர்களின் ஞானத்தின் அளவில் அது மதிப்பீடு செய்யப்படுகிறது இது மிகக் கடினமாகவும் அல்லது மிக சுலபமாகவும் இருந்தால் மாணவர்கள் முயற்சிக்க மாட்டார் இவை அனைத்தும் இருந்தபோதும் சில பாடத்தின் மேல் எந்த காரணத்தினாலோ எனக்கு ஆர்வம் இல்லை நான் ஊக்கப்படுத்த படவில்லை ஆகவே ஆர்வமின்மை அறிய கொஞ்சம் நேரத்தை செலவழிக்க வேண்டியுள்ளது மாணவர் ஏன் சரியாக இல்லை என்பது நீங்கள் இந்த சிக்கலைப் பற்றி பேசாமல் பலனளிக்காது இதற்கான முயற்சிகள் சரியான மதிப்பெண் தரம் பெற வழி செய்யும் ஏதாவது பரிசீலனையில் உள்ள பாடத்திட்டம் அதன் முன் நிபந்தனை விளைவுகளை அடைந்ததா இல்லையா என்பதையும் இது சார்ந்தது மாணவர்க்கு அந்த முன்நிபந்தனைகள் பற்றிய அறிவு இருந்திருக்க வேண்டும் எல்லா மாணவருக்கும் ஒரே மாதிரியான அறிவுத்திறன் பெறவில்லை சிலர் முடிவுசெய்ய பெரும் முயற்சி தேவை மேலும் சிலருக்கு மிக விரைவாக முடிவு செய்ய இயலும் இந்த திறனை நீங்கள் ஐ க்யு என்றோ வேறு பெயரிலோ அழைத்தாலும் நீங்கள் அறிவுத்திறனை வழங்க வேண்டும் எனக்கு அதிக அறிவுத்திறன் ஐ க்யு இருந்தால் என்னால் சிறப்பாக செயல்பட்டிருக்க முடியும் பச்சை வண்ணத்தில் உள்ள பொருட்களை பாருங்கள் அவை எல்லாம் பாடத்திட்ட வடிவமைப்பு அல்லது வழிமுறை வடிவமைப்பு சம்பந்தப்பட்டது இந்த தொடர்பினை ஆசிரியர் நன்றாக அறிந்திருத்தல் வேண்டும் ஒரு நல்ல பாடத்திட்டத்தின் அம்சங்கள் யாவை நல்ல பாடத் திட்டம் என்பது மாணவர்களின் அறிவு நிலை மற்றும் தொடர்புடைய எல்லா கற்றல் நிலைகளுக்கும் சவால் விடுவதாகும் அதாவது நீங்கள் உண்மையாகவே தொடர்புடைய அறிவு நிலை மற்றும் கற்றல் விளைவுகளையும் உற்று நோக்கினால் மாணவர்கள் தங்கள் புதிய அறிவை உபயோகித்து செயலில் ஈடுபடுவதை காணலாம் நீங்கள் பாடத்திட்டத்தை வடிவமைக்கும் பொழுது மாணவர்கள் தாங்கள் பெற்ற புதிய அறிவை தொடர்ந்து உபயோகிக்கும் வகையில் பயிற்சிகளை திட்டமிட வேண்டும் நல்ல பாடத்திட்டம் வேட்கை உடையது அல்லது பாடத்தை விரும்பும் மாணவர் நலனில் அக்கறையுள்ள கற்றல் கற்பித்தலில் விருப்பம் உள்ள ஆசிரியர்களை கொண்டது நல்ல ஆசிரியர்கள் மாணவர்களுடன் நல்ல தொடர்பினை கொண்டிருப்பார் அவர்கள் பின்னூட்டம் மதிப்பீடு தரம் போன்றவற்றுக்கு நல்ல ஐசிடி கருவிகள் போன்ற வழிமுறை உடையவர்கள் நல்ல பாடத்திட்டம் சில PO6 முதல் PO12 வரையிலான விளைவுகளை அடைய வழிவகுக்கும் அனுபவங்களை உள்ளடக்கிய இவை தொழில்முறை விளைவுகள் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் முந்தைய கால பாடத்திட்டங்கள் தொடர்புகள் குழுப்பணி தொடர்ந்து கற்றல் சமூகத்தின் மீது தொழில்நுட்பத்தின் விளைவு மற்றும் பல சார்ந்த தொழில்முறை விளைவுகளை கருத்தில் கொள்ளாமல் தொழில் நுட்பக் கூறுகளை மட்டுமே கவனித்தன ஒவ்வொரு பாடத்திட்டமும் தொழில்முறை விளைவுகளை பற்றி குறிப்பிடுவதில்லை ஆனால் சில பாடத்திட்டத்தால் குறிப்பிடப்பட வேண்டும் கட்டமைப்பு மற்றும் செயல்முறையின் தேவைகள் இதுவரை நாம் அடையாளப்படுத்திய எல்லா சிக்கலான தொடர்புகளையும் எவ்வாறு குறிப்பிடுவீர்கள் கட்டமைப்பை என் பி ஏ மற்றும் ஏ ஐ சி டி இ வழங்கியுள்ளது பாடத்திட்டம் பாடங்களுக்கு இடையிலான தொடர்புகளை அடையாளப்படுத்துகிறது என் பி ஏ நாம் சொல்லப்பட்ட விளைவுகளையும் திட்ட சிறப்பு விளைவுகளையும் அடைய வேண்டியதை நிர்பந்திக்கிறது அனைத்தையும் நாம் எவ்வாறு செய்யப்போகிறோம் இவற்றை நான் உள்ளுணர்வுடன் செய்யும் பொழுது என்னால் எல்லாவற்றையும் சரியாக கவனம் செலுத்தி செய்ய முடியாமல் போகலாம் ஆகவே கட்டமைப்பும் செயல்முறை தேவையானதாக இருக்கிறது நமக்கு கற்றல் என்பது இடையூறுகள் விளைவாக இல்லாமல் அதன் விளைவுகளை அளவீடு செய்யக்கூடியதாக உருவாகியதை உறுதி செய்ய செயல்முறை தேவை கட்டமைப்பு என்பது அறிவுறுத்தல் வடிவமைப்பு முறை அது பாடத்தை உருவாக்க பின்பற்றப்படும் வழிமுறைகளை வழங்குவது இவை வழி முறைகள் மட்டுமே இவை நீங்கள் செய்ய வேண்டியதை துல்லியமான குறிப்பிட்ட வழிகளில் செய்வது பற்றி கூறுவன அல்ல நீங்கள் ஒரு கட்டமைப்பையோ அல்லது அறிவுறுத்தல் வடிவமைப்பை விரும்பவில்லை எனில் வேறு வழிமுறையை தேர்வு செய்து உங்கள் பாடத்தை அதன்படி வடிவமைக்கலாம் ஆனால் எதிர்பாராவிதமாக பெரும்பாலான ஆசிரியர்கள் கட்டமைப்பை உபயோகப்படுத்துவதை கட்டுப்படுத்தக் கூடியதாகவும் மேலும் கற்றலில் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாகவும் உணர்கின்றனர் ஏதாவது ஒரு கட்டமைப்பை ஒருவர் பரிந்துரைத்தால் பெரும்பாலான ஆசிரியர்களின் முதல் வினையானது இது கல்வியல்ல கல்வி என்பது ஆசிரியர்களும் மாணவர்களும் ஆராய்வதற்கு சாக்குப்போக்கு போலவும் சில நேரங்களில் கற்றல் கற்பித்தல் இன் அருகே எந்த கட்டமைப்பும் வரக்கூடாது என்ற வலுவான நம்பிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது கட்டமைப்பு உண்மையில் உங்களில் எந்த ஒரு கல்வி சம்பந்தமான முடிவு எடுப்பதை கட்டுப்படுத்தாது உங்களுக்கு விருப்பமான கட்டமைப்பை பின்பற்றுவதால் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு மாணவர்களின் கற்றலை மேம்படுத்த உதவலாம் பல்வேறு அறிவுறுத்தல் வடிவமைப்பு மாதிரிகள் உருவாக்கப்பட்டு பரந்த சூழலில் பயன்படுத்தப்படுகிறது இந்த தொகுதியில் நாம் உபயோகிக்கும் ஐ எஸ் டி மாதிரியை ஏ டி டி ஐ இ என்று கூறுவர் ஏ டி டி ஐ இ என்ற சுருக்கெழுத்து பகுப்பாய்வு வடிவமைப்பு வளர்ச்சி செயல்படுத்தல் மற்றும் மதிப்பீடு என்பதாகும் மேலும் நாம் கற்றலின் வகைபிரித்தல் ஆண்டர்சன் ப்ளூம் வின்சென்ட் வகை கற்றல் மற்றும் மதிப்பீடு போன்றவற்றை பயன்படுத்துகிறோம் ஆகவே இந்த இரண்டாம் தொகுதியில் நமது கட்டமைப்பானது ஆண்டர்சன் ப்ளூம் வின்சென்ட் வகைபிரித்தல் அடிப்படையில் ஆன ஏ டி டி ஐ இ கட்டமைப்பு ஒரு பயிற்சியாக நீங்கள் உங்கள் பாடத்தை வடிவமைக்க பின்பற்றும் செயல்முறையை விவரிக்கும் படி பணிவுடன் வேண்டுகிறோம் உங்களால் அவற்றை வரிசை முறைகளாக பிடிக்க அல்லது வரைபடமாக முடிந்தால் நாங்கள் உங்கள் விருப்பத் தெரிவுகளை ஆராய விரும்புகிறோம் ஒவ்வொருவரும் ஒரு கட்டமைப்பை பின்பற்ற வேண்டும் என்ற தேவையில்லை நீங்கள் பின்பற்றும் பயிற்றுனர் வழிகளை குறிப்பிட்ட மின்னஞ்சல் முகவரியில் பகிர்ந்தால் நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அடுத்த அலகில் நாம் அறிவுறுத்தல் வடிவமைப்பு மாதிரிகளின் தன்மையை குறிப்பாக ஏ டி டி ஐ இ இன் அம்சங்கள் குறித்து புரிந்துகொள்ள முயற்சி செய்வோம் உங்கள் மேலான கவனத்திற்கு நன்றி